எனவே இதன் பொருள் கொள்ளளவு மட்டுமல்ல மின்தேக்கியால் எவ்வளவு VAR வழங்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் இந்த 68 ஐ குறுக்கு சோதனை செய்தால் 68 8 வருகிறது இங்கே வரும் 68 ஒன்றுமில்லை ஆனால் இங்கு ஒரு தசம இடத்தை எடுத்துள்ளீர்கள் முன்பு எல்லா கணக்கீடுகளையும் எடுத்துக் கொண்டால் 4 தசம இடங்கள் வரை எடுத்துள்ளீர்கள் இங்கே உதாரணமாக இலக்க இடங்களுக்குப் பிறகு நான் 1 இலக்கத்தை மட்டுமே எடுத்துள்ளேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டால் 3 அல்லது 4 இலக்க இடங்கள் என்று அர்த்தம் இவை இரண்டும் கிட்டத்தட்ட சமமாக இருப்பதைக் காண்பீர்கள் எண் சிக்கல் காரணமாக துல்லியமாக சமமாக இருக்காது பல இலக்க இடங்கள் இருந்தால் நீங்கள் அதற்கு மிக நெருக்கமாக இருப்பீர்கள் ஆனால் இந்த ஆதாரம் தான் உங்கள் கணக்கீடு சரியானது மற்றும்X அதாவது இந்த வரைபடத்திலிருந்து நீங்கள் வரைபடத்தைப் பார்த்தால் XC என்பது அடிப்படையில் VRIC க்கு சமம் எனவே அந்த XC VRIC யைப் பயன்படுத்தவும் இங்கு நாம் பயன்படுத்திய VRIC IC அது jC j148 13 என்பது மக்னிடியுடு எனவே அதிலிருந்து நீங்கள் கணக்கிடலாம் உங்கள் முடிவுகள் சரியானவை என்பதை நீங்கள் காணலாம் எனவே முக்கியமாக மின்தேக்கி அல்ல இது உங்கள் மின்சாரம் நீங்கள் அனைவரும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்கள் மற்றும் பவர் சிஸ்டம் படித்துக்கொண்டு இருக்கிறீர்கள் ஷன்ட் மின்தேக்கி மூலம் எவ்வளவு VAR உண்மையில் வழங்கப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே இந்தப் பகுதி என்பது புரிந்துகொள்ளத்தக்கது இப்போது ஒரு பரிமாற்ற இணைப்பின் செயல்திறன் Efficiencyoutputoutputlosses வெளியீடு 4500 கிலோ வாட் நாம் கிலோ வாட்டில் மட்டுமே வைத்திருக்கிறோம் எனவே 4500 பிறகு I2R 5 முதல் விஷயம் 551 472 0 39 இது 1000 ஆல் வகுக்கப்பட்டது அதனால்தான் 10 3 எனவே இதுவும் கிலோ வாட் இந்த சொற்றொடரும் கிலோ வாட் எனவே செயல்திறன் 97 நீங்கள் ஷன்ட் மின்தேக்கியை இணைக்கும்போது மின்னோட்டம் 477 39 ஆக இருந்தது மற்றும் அது கிலோ வாட்டாக மாற்றப்படுகிறது எனவே 10 3 ஆல் பெருக்கினால் அது 98 06 ஆகும் அதாவது நீங்கள் ஷன்ட் கேபஸிடர்ஸ் இணைக்கும் அந்த நேரத்தில் மின்சாரம் 477 56 0 39 ஆக இருந்தது அது கிலோ வாட்டாக மாற்றப்படுகிறது எனவே 10 3 ஆல் பெருக்கப்படுகிறது அது 98 06 ஆகும் அதாவது நீங்கள் இணைக்கும்போது அந்த டிரான்ஸ்மிஷன் லைனின் செயல்திறன் ஓரளவுக்கு மேம்படும் எனவே அது தான் யோசனை எனவே இது ஒற்றை பேஸ் டிரான்ஸ்மிஷன் லைனுக்காக நாங்கள் கருத்தில் கொள்ளும் இந்த எண் இப்போது இது ஒரு 3 பேஸ் உதாரணத்தைக் கருத்தில் கொள்வோம் இது உதாரணம் 2 எனவே உங்கள் 3 பேஸ் டிரான்ஸ்மிஷன் லைனை கருத்தில் கொள்வோம் எனவே நீங்கள் இதைப் படிக்கும்போது முதலில் அனைத்து கோட்பாடுகளும் பின்னர் 5 6 7 உதாரணங்கள் மீண்டும் கோட்பாடுகள் என்று நான் முடிவு செய்தேன் இது உங்களுக்குத் தெரிந்த அனைத்து வகையான பிரச்சனைகள் தான் எப்படி விஷயங்கள் சரியாக கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக புரிந்துகொள்வீர்கள் எனவே நீங்கள் இங்கே 5 அல்லது 6 உதாரணங்களை எடுத்துள்ளீர்கள் எனவே விஷயங்கள் உங்களுக்கு ஏறக்குறைய தெளிவாகத் தெரியும் இரண்டாவதாக ஒரு 220 KV 3 ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் 60 கிலோமீட்டர் நீளம் ஒரு கிலோ மீட்டருக்கு 0 15 Ω ரெசிஸ்டன்ஸ் மற்றும் தூண்டல் ஒரு கிலோ மீட்டருக்கு 1 4 மிலி ஹென்றி எனவே குறுக்குவழி மாதிரியைப் பயன்படுத்தி அனுப்பும் முனையில் மின்னழுத்தம் மற்றும் மின்சாரம் மற்றும் மின்னழுத்த ஒழுங்குமுறை மற்றும் செயல்திறன் ஆகியவை இணைப்பு 300 MVA இன் 3 பேஸ் லோடு வழங்கும்போது மின் காரணி 0 8 என்பது 220 KV இல் பின்தங்கியிருக்கும் மற்றும் மற்றொன்று 300 MVA 0 8 மின் காரணி 220 KV முன்னணியில் செல்கிறது எனவே அனுப்பும் முனையில் மின்னழுத்தம் மற்றும் மின்சாரம் மின்னழுத்த ஒழுங்குமுறை மற்றும் செயல்திறனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே R 60 கிலோ மீட்டர் நீளம் இருப்பதை எப்படி கண்டுபிடிப்பது அது ஒரு குறுகிய இணைப்பு எனவே சார்ஜிங் அட்மிடன்ஸில் சார்ஜ் செய்வதைக் கருத்தில் கொள்ளத் தேவையில்லை எனவே R 0 15 60 எனவே 60 கிலோ மீட்டர் நீளம் எனவே அது ஒரு கிலோ மீட்டருக்கு 5 15Ω ஆக இருப்பதால் 9Ω f என்பது 50 ஹெர்ட்ஸ் ஆகும் ஏனெனில் எங்கும் அதிர்வெண் குறிப்பிடப்படவில்லை எனவே நான் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் எடுத்துள்ளேன் மற்றும் X பின்னர் 2πf க்கு சமமாக இருக்கும் தூண்டல் L கொடுக்கப்பட்டுள்ளது 1 என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ωl கிலோ மீட்டருக்கு 1 4 மிலி ஹென்றி எனவே 1 4 10 3 60 நீளம் ஒரு கிலோ மீட்டருக்கு அது 26 இப்போது பகுதி அப்படியே இருங்கள் எனவே ஒற்றை பேஸ் பெறும் முனை மின்னழுத்தம் VR அனைத்துக்கும் சமம் அது 3 பேஸ் என்பதை நீங்கள் தீர்க்கும்போது நீங்கள் உறவை அனுப்பும் முனை மற்றும் பெறும் முனை மின்னழுத்தத்தைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் இவை அனைத்தையும் ஒற்றை பேஸ் அடிப்படையில் மாற்ற வேண்டும் எனவே VR 2203∟0 எனவே 127 கோணம் 0 டிகிரி கிலோ வோல்ட் இதுதான் நாம் எடுத்துள்ள குறிப்பு 3 பேஸ் வெளிப்படையான மின்சாரம் 300 MVA ஆனது 0 8 மின்சார காரணி பின்தங்கி இருக்கிறது ஏனெனில் அதற்கு அது 300 MVA ஆனது 0 8 மின் காரணி 220 KV கொடுக்கப்பட்டதால் இணைப்பில் இருந்து இணைப்புக்கான மின்னழுத்தத்தில் பின்தங்கியுள்ளது எனவே ஒற்றை பேஸ் மின்சாரம் நீங்கள் இந்த விஷயத்தை வைத்திருக்க வேண்டும் எனவே அது பின்னர் வரும் எனவே cos 0 8 எனவே φ 36 87 டிகிரி இப்போது முதலில் S என்பது 300 க்கு சமம் என்று எழுதுங்கள் அது P j Q எனவே கோணம் 36 87 டிகிரி 240 j 180 க்கு சமம் அந்த நேரத்தில் நீங்கள் மின்சாரம் எழுதும் போது அது மைனஸ் ஆனால் நீங்கள் எப்போது எழுதும் மின்சாரம் அது உண்மையில் P j Q ஆக இருக்க வேண்டும் என்பது மரபு இந்த பிளஸ் கோணத்தை கொண்ட மின்சாரதை குறிக்கிறது என்பதை எழுத வேண்டும் எங்காவது லோடு இணைக்கப்பட்டிருந்தால் இது P j Q உங்கள் லோடு என்று சொல்லுங்கள் லோடு உட்கொள்ளும் மின்சாரம் Q 0 என்று நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கலாம் என்று நினைக்கிறேன் இது பின்தங்கிய லோடு என்று அழைக்கப்படுகிறது Q 0 என்றால் அது ஒற்றுமை மின்சார காரணி லோடு மற்றும் Q 0 எதிர்மறையாக இருந்தால் அது முன்னணி மின்சாரம் காரணி லோடு எனவே இது மரபுகள் எனவே ஜெனரேட்டர் அதற்கு நேர் எதிரானது ஏனென்றால் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது எனவே Q 0 என்பது Q நேர்மறையாக இருக்கும்போது அதாவது இங்கு பின்தங்கியிருக்கும் லோடு அதனால் தான் இங்கு 240 j 180 எனவே Q என்பது நீங்கள் நேர்மறை என்று அழைக்கிறீர்கள் எனவே இது ஒரு பின்தங்கிய லோடு எனவே எதிர்மறையாக வைக்காதீர்கள் நீங்கள் எதிர்மறையாக வைத்தால் அது தவறாகும் அது முன்னணி லோடுக்கு வழிவகுக்கும் எனவே மரபு என்னவென்றால் Q உங்கள் லோடு உட்கொள்ளும் மின்சாரம் P j ஆகQ Q 0அது பின்தங்கிய லோடு Q 0 என்றால் அது ஒற்றுமை மின்சார காரணி லோடு மற்றும் Q எதிர்மறை என்றால் 0 க்கும் குறைவானதுஅது முன்னணி மின்சார காரணி லோடு ஆக இருக்கும் எனவே இது பின்தங்கிய மின்சார காரணி லோடு 0 8 பவர் காரணி பின்தங்கியிருப்பது விசித்திரமானது எனவே அதனால்தான் 300 கோணம் 36 87 டிகிரி 240 j180 க்கு சமம் மற்றும் அடைப்புக்குறிக்குள் நாம் MVA எழுதுகிறோம் ஏனென்றால் இது மெகாவாட் இது மெகா VAR ஆகும் நீங்கள் இதை இணைக்கும்போது MVA என்று எழுதலாம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இங்கு மைனஸ் வைக்க வேண்டாம் அது பின்தங்கிய லோடு என்று அர்த்தம் அது Q பகுதிகள் நேர்மறையானதாக இருக்கும் இப்போது ஒற்றை பேஸ் மின்சாரம் அந்த IR S3VR இப்போது நாம் பார்த்த ஒற்றை பேஸ் மின்னோட்டத்தை நாம் செய்கிறோம் அதனால்தான் இதை நீங்கள் 3 பேஸ் மின்சாரம் 300 என்று அழைக்கிறீர்கள் அதனால்தான் அதை 3 ஆல் வகுத்துள்ளோம் அது இங்கே 3 எனவே VR இணைப்பில் S இணைக்கிறது உதாரணமாக இந்த விஷயத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இந்த இணைந்த விஷயம் லோடு ஓட்டம் படிக்கும் நேரத்தில் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் குணாதிசய செயல்திறன் மற்றும் குணாதிசயம் அனைத்தும் முடிந்த பிறகு லோடு ஓட்டம் நிச்சயமாக வரும் ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த இணைந்த விஷயம் தெளிவாக இருக்க வேண்டும் உதாரணமாக உங்கள் புரிதலுக்காகவே V என்பது 50 கோணம் 15 டிகிரி வோல்ட்க்கு சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அது முன்னணி ஒருவேளை I என்பது 5 ஐ கோணம் கழித்தல் 30 டிகிரி ஆம்பியருக்கு சமமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நீங்கள் P மற்றும் Q ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது எப்படி கண்டுபிடிப்பது எனவே ஒரு குறிப்பு இணைப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்து உங்களுடைய இந்த V என்பது 50 வோல்ட் என்று சொல்வதற்கு சமம் இது உங்கள் 15 டிகிரி மற்றும் இந்த பக்கம் மின்சாரம் இந்த I 5 ஆம்பியர் மின்னோட்டம் இது உங்கள் குறிப்பு இணைப்பு மற்றும் இந்த பக்க மின்னோட்டம் 30 டிகிரி மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையிலான கோணம் என்ன என்றால் அது 150 300 450 அதாவது அந்த இணைந்த சொல் அங்கே தானாக வருகிறது அதனால்தான் நீங்கள் எழுதும்போது P j Q V I இல்லையெனில் நாம் P j Q VI என்று எழுதுகிறோம் பொதுவாக நமது மின்சாரம் அமைப்பு ஆய்வுகளில் V I ஐ எளிதாக பகுப்பாய்வுகாக எளிதான கணித வழித்தோன்றல்களாக பின்பற்றுகிறோம் எனவே P jQ V I இந்த இணைப்பானது உண்மையில் மின் காரணியை பிடிக்க மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்திற்கு இடையேயான கோணத்தை பிடிக்கும் அது மின்சார காரணி கோணம் எனவே அதனால்தான் 45 டிகிரி ஆகிறது அதனால்தான் P jQ V I அதனால்தான் P jQ அதாவது உங்கள் V இணைவு V உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 50 15 கோணம் 15 டிகிரிக்கு சமம் எனவே இணைப்பது 50 கோண மைனஸ் ஆகும் அதாவது மைனஸ் 15 டிகிரி பெருக்கல் 5 கோணம் மைனஸ் 30 டிகிரி என்பது 250 கோணம் மைனஸ் 45 டிகிரிக்கு சமம் அதாவது P 250 cos 450 மற்றும் Q 250 sin 450 ஏனெனில் இந்த 250 cos 450 j250sin 450 எனவே P என்பது 250 cos 45 ஆக மாறும் 250 அது 2502 வாட்என்பது 2502 VAR என்று சொல்லலாம் அதனால்தான் இந்த இணைந்த விஷயம் P j Q V I வந்தது அதனால்தான் இங்கே P மைனஸ் ஐ நாம் எடுக்கும்போது அதாவது நாம் உண்மையில் P j Q எடுத்துக்கொள்கிறோம் அது உங்கள் VI இணைவு மற்றும் இப்போது நீங்கள் இருபுறமும் இணைந்தால் S இணைவு P j Q V I அதாவது உங்கள் S V I உங்கள் I SV எனவே அதனால்தான் நீங்கள் இந்த விஷயத்தை IR SVRஎன்று எழுதுகிறீர்கள் இந்த 3 ஒற்றை பேஸ் காரணமாக வருகிறது அது ஒரு பேஸ் என்றால் அங்கு 3 இருக்காது ஆனால் 3 பேஸ் அதற்கு சரியானது அதனால் தான்SVR இது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் இந்த ஒரு கருத்தை புரிந்து கொண்டால் எல்லாம் தெளிவாக இருக்கும் எனவே இது குறிப்பு இணைப்பு அதன்படி நீங்கள் எடுக்க வேண்டிய குறிப்பு கோட்டை வரைந்து மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையிலான கோணம் என்னவென்று பார்க்கவும் எனவே இந்த இணைப்பானது மின்சார காரணி கோணத்தைப் பிடிக்க வருகிறது அதாவது மின்னழுத்தத்திற்கும் மின்சார புறத்திற்கும் இடையிலான கோணம் எனவே இதற்குப் பிறகு உங்கள் S இணைப்பை 300 கோணம் மைனஸ் 36 87 டிகிரி மற்றும் 3 இன் டு VR VR என்பது 127 கோணம் 0 டிகிரி KV சமமாக மாற்றவும் எனவே அதன் இணைப்பும் 127 கோணம் 0 எனவே இது உண்மையில் 787 860 ஆம்பியர் ஆக வருகிறது இது பெறுதல் முனை மின்னோட்டம் இப்போது இது சமன்பாடு 6 இலிருந்து உள்ள உறவு எனவே சமன்பாடு 6 இலிருந்து அனுப்பும் முனை மின்னழுத்த மக்னிடியுடு VS என்பது மக்னிடியுடு |VS| |VR| |I| R cos RX sin R க்கு சமம் அடைப்புக்குறி மூடியுள்ளது எனவே VR 127 KV மக்னிடியுடு என்று அறியப்படுகிறது I இன் மக்னிடியுடு 787 4 ஆம்பியர் நீங்கள் அதை 0 7874 கிலோ ஆம்பியர் ஆக மாற்றுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் KV R 9 Ω X 26 39 Ω இது அனைத்தும் Z பாரமீட்டர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தையும் கணக்கிட்டு உள்ளீர்கள் எனவே cosR என்பது 0 8 மற்றும் sin R0 எனவே VS VR நாம் அதை கிலோ வோல்ட் உடன் சேர்த்து இதை வைத்திருக்கிறோம் இது உங்கள் மின்னோட்டம் நீங்கள் ஆம்பியரில் வைத்துள்ளீர்கள் அதனால் நாம் கிலோ ஆம்பியராக மாற்றியுள்ளோம் எனவே இந்த அனைத்து அளவுகளும் 0 7874 அடைப்புக்குறிகுள் எனவே இது மக்னிடியுடு VS 145 13 கிலோ வோல்ட் KV ஆக வருகிறது எனவே VS இது இணைப்பிலிருந்து இணைப்பு அதனால் L டேஷ் L நான் இணைப்பிலிருந்து இணைப்பை3145 13 L க்கு சமன் செய்துள்ளேன் அதாவது 251 37 KV இது அனுப்பும் முனை மின்னழுத்தம் எனவே எனவே மின்னழுத்த ஒழுங்குபடுத்தல் VS VRக்கு சமமாக இருக்கும் நான் 100 ஐ தவற விடுகிறேன் நான் அதை 100 ஆல் உண்மையில் பெருக்கி VR ஆல் வகுத்து உள்ளேன் எனவே நீங்கள் VS க்கு பதிலாக மக்னிடியுடு VR ஐ மாற்றலாம் இது உங்கள் மின்னழுத்த ஒழுங்குபடுத்துதல் கணக்கீடு நீங்கள் 3 பேஸ் பயன்படுத்த முடியும் நீங்கள் ஒற்றை பேஸ்க்கு அதை மாற்ற முடியும் மேலும் 3 ஆல் வகுத்தீா்கள் என்றால் பதில் ஒரே அளவில் இருக்கும் இது 3 ஆல் வகுக்கப்படும் இதுவும் 3ஆல் வகுக்கப்படும் இதுவும் 3ஆல் வகுக்கப்படும் எனவே அதே பதிலே வரும்அந்த பதிலை 100 ஆல் பெருக்கினாள் உங்களுக்கு 14 26 உங்களுக்குக் கிடைக்கும் இந்தக் கணக்கீடுகள் அனைத்தையும் நான் செய்தேன் இப்போது மின் இழப்பு மின்சாரம் ஸ்குயா் R மக்னிடியுடு I2 மின்சாரம் மக்னிடியுடு I2 R க்கு சமமாக உள்ளது அதாவது இதன் அர்த்தம் 787 42 9 R 10 6 என்பதை நீங்கள் மெகாவாட் ஆக மாற்றியுள்ளீர்கள் இந்த வாட் வகுத்தல் 10 6 பெருக்கல் 10 6 எனவே நாம் மெகாவாடாக மாற்றியுள்ளோம் இது 5 58 மெகாவாட் ஆகிவிடும் எனவே PR என்பது ஒற்றை பேஸ் பெரும் முனை மின்சாரம் 300 MVA சமம் எனவே ஒற்றை பேஸ் 300 MVA என்றால் 3 பேஸ் ஆக மாற்ற 3 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே ஒற்றை பேஸில் cos 0 8 எனவே 80 மெகாவாட் இதேபோல் PS ஒற்றை பேஸ் அனுப்பும் முனை மின்சாரம் என்பது ஒற்றை பேஸ் பெறும் மின்சாரம் பிளஸ் P இழப்புக்கு சமமாக இருக்கும் எனவே 80 5 58 அதாவது 8558 மெகாவாட் நீங்கள் திறன் என்று அழைப்பது இந்த பக்கம் வருவதில்லை இந்த பக்க திறன் என்பது PRPS அதாவது 808558 என்பதற்கு சமம் இது வெளியீடு இது ஒரு பெறுதல் முனை மின்சாரம் என்றாள் அவுட்புட் மற்றும் அனுப்பும் முனை மின்சாரம் என்றாள் இன்புட் எனவே 8085 58100 எனவே இதன் செயல்திறன் 93 48 இப்போது பகுதி பகுதி உண்மையில் 3 VR IR 300 இது 3 பேஸ் MVA எனவே என்னுடைய VR என்பது 220 KV IR 787 4 ஆம்பியர் எனவே நீங்கள் சமன்பாடு 6 இல் இருந்து கணக்கிட முடியும் சமன்பாடு 6 இல் இருந்து அனுப்பும் முனையில் மின்னழுத்த மக்னிடியுடு VS VR இந்த உறவு பிளஸ் I மீண்டும் மீண்டும் அந்த முறையை உச்சரிக்கவில்லை அல்லது மக்னிடியுடு IRcos RXsin R என்று புரிந்து கொள்ளக்கூடியது எனவே இதையெல்லாம் உங்கள் ஒற்றை பேஸ் மதிப்புகளுக்கும் மாற்றாக மாற்றவும் எனவே உங்கள் VR இன் மக்னிடியுடு கொடுக்கப்பட்டுள்ளது I இன் மக்னிடியுடு கிலோ ஆம்பியராக கொடுக்கப்பட்டுள்ளது நாம் R X எனப்படும் தெரிந்த கொசைன் தெரிந்த சைன் என்று மாற்றியுள்ளோம் எனவே இது 3 VRIR 300 VR 220 KV எனவே இது IR இப்போது அது லோடு 0 8 முன்னணி காரணி மின்சாரம் எனவே முந்தைய பக்கம் முன்னிலை வகிக்கிறது முன்னணி மின்சாரம் காரணி லோடை சமன்பாடு 6 என எழுதலாம் எனவே ஒரு முன்னணி மின்சாரம் காரணியாக இந்த அடையாளம் மைனஸ் இருக்கும் என்று நான் சொன்னேன் எனவே மற்றவை அப்படியே இருக்கும் எனவே இந்த VS என்பது 127 மற்றும் இதற்கு சமம் எனவே மக்னிடியுடு VS என்பது 120 2 KV ஆகும் இது உங்கள் இணைப்பு லிருந்து நியூட்ரல்க்கு பேஸ் மின்னழுத்தம் எனவே VS இணைப்புலிருந்து இணைப்பு 3120 2 KV க்கு சமம் அதாவது 208 2 KV எனவே மின்னழுத்த கட்டுப்பாடு என்பது 220 முதல் 100 இல் அனுப்பு முனை மின்னழுத்தம் கழித்தல் பெரும் முனை மின்னழுத்தம் எனவே மைனஸ் 5 36 அதாவது முன்னணி மின் காரணி ஒழுங்குமுறைக்கு எதிர்மறையானது அதாவது நீங்கள் பெறுவதைக் கண்டறியலாம் முடிவு மின்னழுத்தம் உண்மையில் நாம் தேர்ந்தெடுத்த மின்மின்சார காரணி அனுப்பும் முனை மின்னழுத்தத்தை விட அதிகமாக உள்ளது மற்றும் ஒற்றை பேஸிற்க்கு உண்மையான மின் இழப்பு 787 42 9 10 6 5 58 மெகாவாட் அதாவது PR ஒற்றை பேஸில் பெரும் முனை 80 மெகாவாட் மின்சாரத்தை பெறுகிறது ஆகையால் ஒற்றை பேஸில் அனுப்பும் முனை மின்சாரம் PS PR P எளிதாக கணக்கிட முடியும் எனவே PS இந்த அளவிற்கு சமம் மற்றும் செயல்திறன்க்கு சமம் PRPS அதாவது 8085 58 எனவே 93 47 எனவே நீங்கள் திறன் என்று சொல்வது இது தான் எனவே முன்னணி மின்சாரம் காரணிக்கு அது எப்போதும் இல்லை என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் இந்த விஷயத்தில் அந்த ஒழுங்குமுறை எதிர்மறையானது எனவே அடுத்த உதாரணம் 3 பேஸ் 150 கிலோ மீட்டர் நீளமுள்ள 50 ஹெர்ட்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் 20 மெகாவாட் 0 8 பின்தங்கிய சக்தி காரணி மற்றும் 66 KV சமநிலையான லோடை வழங்குகிறது இணைப்பின் ரெசிஸ்டன்ஸ் கிலோ மீட்டருக்கு 0 57 டயாவுக்கு வெளியே இரு பக்கத்திலும் சமமாக 2 மீட்டர் இடைவெளி மையத்திற்கு இடையில் நாமினலான முறையைப் பயன்படுத்துங்கள் அதாவது நீங்கள் இங்கே தூண்டல் கொள்ளளவை கணக்கிட வேண்டும் அதற்கான சூத்திரங்கள் தேவை எனவே இது கொடுக்கப்பட்ட பிரச்சனை எனவே இந்த பதிவு செய்யும் விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது கணக்கீடு பிழை வகுப்பறைகளில் மாணவர்கள் சிறிது பிழை இருந்தால் எல்லாவற்றையும் சரி செய்யலாம் எனவே எல்லாவற்றையும் நாம் சரிசெய்ய முடியும் ஆனால் இந்த விஷயத்தில் அதனால்தான் நான் சொல்கிறேன் ஏதேனும் பிழை இருந்தால் இந்த டயாவின் கணக்கீட்டை நீங்கள் கண்டறிந்தால் தயவுசெய்து தெரிவிக்கவும் ஏனெனில் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஏன் வருகிறீர்கள் என்றால் R கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் சமமாக மாற்றுகிறது எனவே அது 11 25Ω ஆக மாறும் இந்தத் தரவு கொடுக்கப்பட்டிருப்பதால் கடத்தியின் விட்டம் 1 5 சென்டிமீட்டர் எனவே ஆரம் 0 75 சென்டிமீட்டருக்கு சமம் எனவே r 0 0075 மீட்டர் தூரம் 2 மீட்டர் எனவே இந்த சூத்திரம் ஏற்கனவே தூண்டல் அத்தியாயத்திற்காக பெறப்பட்டது எனவே L210 7 இல் நீங்கள் அதை 150 கிலோ மீட்டராக மாற்றுகிறீர்கள் எனவே 150 முதல் 1000 மீட்டர் இயற்கை பதிவு ln 2 என்று அழைக்கப்படும் சமபக்க இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அது தான் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் எனவே இது d 2 மீட்டர் d 2 மீட்டர் எனவே நீங்கள் இதை 0 0075 என அழைக்கலாம் 1675 ஹென்றி வருகிறது எனவே இந்த ஒரு X என்பது 2πf க்கு சமம் பின்னர் நீங்கள் L ஐக் இந்த அளவு கண்டுபிடிக்கிறீர்கள் எனவே 52 62 ஓம் அதேபோல் இது 150 கிலோ மீட்டர் நீண்ட இணைப்பு உள்ளது எனவே நீங்கள் சார்ஜ் கொள்ளளவை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே நேரடியாக உங்கள் அத்தியாயத்தின் கொள்ளளவுக்குச் செல்லுங்கள் அது 20 ஆகும் எனவே 2 8 854 10ஃ 12 பாரட்ஒரு மீட்டருக்கு இந்த ஒன்று 0 இயற்கையான பதிவு ஆல் வகுக்கப்பட்டது ln 20 0075 150 1000 இது கணக்கீட்டிற்குப் பிறகு 1 49 மைக்ரோ ஃபாரட்க்கு வருகிறது மற்றும் உங்கள் சேர்க்கை Y பேஸ் சார்ஜிங்சேர்க்கைY என்பதுக்கு jωC சமம் இதன் பொருள் Y என்பது 50 ஹெர்ட்ஸுக்கு சமம் எனவே j 2f 1 449 அது மைக்ரோ ஃபாரட் எனவே 10 6 அது mho நான் இங்கே எங்கும் சீமென்ஸ் எழுதவில்லை நான் எல்லா இடங்களிலும் mho வைக்கிறேன் எனவே Y j 4 68 10 6 mho எனவே Y2 j 234 10 6 mho இப்போது Z R j X R என்பது இவ்வளவு இது X எனவே 53 90 Ω இப்போது 3VR இது இணைப்புலிருந்து இணைப்புஇதை நான் பச்சை நிறத்தில் குறித்ததுள்ளேன் நான் அதை செய்யும் போது அதை தவறவிட்டேன் அதனால் தான் 3VR இணைப்புலிருந்து இணைப்பு IR cos φP201000 அதாவது 3 66 IR மக்னிடியுடு 20000 க்கு சமம் எனவே இதிலிருந்து IR 2 18 7 ஆம்பியர் 0 8 பவர் காரணி பின்தங்கிய நிலையில் உள்ளது எனவே பெரும் முனை மின்னழுத்தம் VR ஐப் பெறுவது ஒற்றை பேஸ் 663 38 104 KV ஆக இருக்கும் எனவே சமன்பாடு 15 லிருந்து VR இது பெறுதல் முனை மின்னழுத்தம் சமன்பாடு 15 இலிருந்துஎன்பதை நீங்கள் அறிவீர்கள் VS1ZY2VR ZIR எனவே IR மின்னோட்டம் 218 860 ஆம்பியர் பின்தங்கியிருப்பதாக அறியப்படுகிறது எனவே கிலோ ஆம்பியர் 0 2187 ஆக மாற்றப்பட்டது மற்றும் இது கோண கிலோ ஆம்பியர் ஆகும் எனவே VR என்பது 38 104 இதற்குச் சமம் கோணம் 0 டிகிரி KV எனவே Z மற்றும் Y இரண்டும் இங்கே கணக்கிடப்பட்டுள்ளன எனவே ZY2 நீங்கள் அதை உருவாக்குகிறீர்கள் ஏனெனில் 1ZY2 ZY2 நீங்கள் கணக்கு செய்தீர்கள் 0 ஆகையால் VS இந்த 1 க்கு சமம் 1 ZY2 ஏனெனில் இது மைனஸ் உங்கள் 1ZY2 க்கு வருகிறது எனவே ZY2 இந்த அளவுக்கு வருகிறது எனவே 1 0 0123 j0 00264 ஐ உங்கள் VR ஆல் பெருக்கினால் அது 38 104 கோணம் 0 டிகிரி மற்றும் Z ஆனது IR க்குள் இருக்கும் எனவே இது Z மற்றும் இது உங்கள் IR என்றாலும் இந்த கிலோ ஆம்பியர் எனவே இந்த துளி கிலோ வோல்ட் ஆக மாறும் எனவே அது VS என்பது 47 540 கிலோ வோல்ட்க்கு சமமாக வருகிறது இது உங்கள் VS எனவே VS இணைப்புலிருந்து இணைப்பு 3 47 15 கோணம் 9 54 டிகிரிக்கு சமம் 0 கோணம் 9 54 டிகிரி KV எனவே சமன்பாடு 9 ஐப் பயன்படுத்தி உங்கள் சார்ஜிங் கொள்ளளவு VS VRVR ஐ அந்த நேரத்தில் கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் அதே சமயம் நாம் அந்த சமன்பாடு 9 ஐப் பெற்றுள்ளோம் ஏனெனில் குறுகிய இணைப்புக்கு A 1 ஆனால் இங்கே அது இல்லை எனவே சமன்பாடு 9 ஐப் பயன்படுத்துவது மட்டுமே பயன்முறை VS பயன்முறையில் A கழித்தல் மோட் VR பயன்முறையில் VR எனவே ஒரு முறை A உங்கள் விஷயத்தை எளிதாக கணக்கிட முடியும் உண்மையில் A என்பது A 1ZY2க்கு சமம் எனவே இந்த சொற்றொடர் உண்மையில் கணக்கிடப்படுகிறது இதன் மூலம் இந்த A சொற்றொடர் இந்த அடைப்பு குறிக்குள் வருகிறது எனவே நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் எனவே இதன் மாதிரி முறை 0 9877 மைனஸ் 66 66 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே 25 26 மின்னழுத்த ஒழுங்குமுறை ஆகும் இப்போது ஒற்றை பேஸ் மின்சாரம் இழப்பு மக்னிடியுடு I2 R க்கு சமமாக இருக்கும் எனவே அனைத்து மதிப்பையும் மெகாவாட் ஆக மாற்றவும் எனவே அதனால்தான் 10 6ஆல் பெருக்கப்படுகிறது 538 மெகாவாட் எனவே ஒற்றை பேஸ் பெறும் முனை மின்சாரம் 203 மெகாவாட் மற்றும் ஒற்றை பேஸ் அனுப்பும் முனை மின்சாரம்பெறும் முனை மின்சாரம் பிளஸ் இழப்பு 203 0 538 மெகாவாட்க்கு சமம் எனவே PS 7 20 செயல்திறன் PRPS க்கு சமம் எனவே 2037 54 இதைத்தான் நீங்கள் திறன் என்று அழைக்கிறீர்கள் அடுத்த 2 எடுத்துக்காட்டு என்னவென்றால் 3 பேஸ் அனுப்பும் முனையில் உள்ள மின்னழுத்தம் மின்னோட்டம் மற்றும் மின் காரணியை தீர்மானிப்பது மற்றொரு வகை பிரச்சனை 50 ஹெர்ட்ஸ் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் 160 கிலோ மீட்டர் நீளம் 100 MVA லோடு 0 8 பவர் காரணி பின்தங்கிய நிலையில் மற்றும் 132 KV சமநிலையான லோடு வழங்குகிறது ஒரு கிலோ மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் 0 16 ஓம் மற்றும் ஒரு கிலோ மீட்டருக்கு தூண்டல் 1 2 மில்லி ஹென்றி மற்றும் ஒரு கண்டக்டருக்கு ஒரு கிலோ மீட்டருக்கு கொள்ளளவு 0 0082 மைக்ரோ ஃபாரட் நீங்கள் நாமினல் முறையைப் பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் இணைப்பு 160 கிலோ மீட்டர் நீளம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் R ஐ கணக்கிடுகிறீர்கள் அது 25 6Ω ஆகவும் நீங்கள் X கணக்கிட்டால் அது 60 3Ω ஆகவும் மாறும் இப்போது இவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் வருகின்றன ஏனென்றால் அவை புரிந்து கொள்ளக் கூடியது Y உங்கள் 0 0072 மைக்ரோ ஃபாரட் கொடுக்கப்பட்டதைக் கணக்கிடுவதற்கு சமம் மற்றும் நீங்கள் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என அழைக்கிறீர்கள் எனவே இணைப்பின் நீளம் 160 கிலோ மீட்டர் எனவே உங்களுக்கு j4 12 10 4 mho கிடைக்கும் நான் சீமென்ஸ் பயன்படுத்துவதில்லை mho மற்றும் Z R j X ஐப் பயன்படுத்துகிறேன் எனவே இந்த இணைப்பு கோணத்தின் உங்கள் மின்மறுப்பு 67 டிகிரி இப்போது பெறுதல் முனையில் பேஸ் மின்னழுத்தம் VR 1323 எனவே 76 21 கோணம் 0 டிகிரி KV ஏனெனில் இது கொடுக்கப்பட்டுள்ளது பெறுதல் முனை மின்னோட்டம் IR உங்கள் அடிப்படையில் சமமாக இருக்கும் அதை நீங்கள் MVA என்று அழைக்கிறீர்கள் எனவே இது IR 3 இது உங்களுக்கு 100 MVA என் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது உங்கள் வோல்ட் ஆம்பியரை உருவாக்குகிறது மற்றும் இது 132 103 எனவே கிலோ வோல்ட் வோல்ட் ஆகிறது எனவே IR இது ஒன்று 3 13210 உங்களுடைய 103 அதாவது 437 38 ஆம்பியர் வேறு வழியில் வருகிறது நீங்கள் வேறு வழியிலும் கணக்கிடலாம் எனவே லோடு பின்தங்கிய மின்சாரம் காரணியைக் கொண்டுள்ளது இது R 36 87 டிகிரி ஏனெனில் அது 0 8 ஆகும் உங்கள் மின்சாரம் IR என்பது 437 38 கோணம் மைனஸ் 36 87 டிகிரிஆம்பியருக்கு சமம் எனவே நீங்கள் ABCD பாரமீட்டர்ஸ் என்று அழைக்கும் அதை நீங்கள் கணக்கிட வேண்டும் எனவே முதலில் உங்களிடம் A 1ZY2 முதலில் நீங்கள் ZY2 ஐ கணக்கிட்டு இந்த மதிப்பை எல்லாம் வைத்து இந்த மதிப்பை பெறுவீர்கள் பின்னர் சமன்பாடு 15 இலிருந்து VS 1ZY2VR Z IR இது எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் இந்த மின்னோட்டம் 1000 ஆல் வகுக்கப்பட்டதால் கிலோ வோல்ட் ஆகிறது எனவே இது கிலோ வோல்ட் 76 21 கோணம் 0 கிலோ வோல்ட் ஆகும் எனவே இது வோல்ட் ஆகும் ஏனெனில் இது ஆம்பியரில் உள்ளது மற்றும் இது 1000 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே VS என்பது 101 07 கோணம் 8 18 டிகிரி 18 டிகிரிக்கு சமம் மன்னிக்கவும் 0 18 டிகிரி கிலோ வோல்ட் எனவே இணைப்பின் அனுப்பும் முனை மின்னழுத்தத்தை 3 ஆல் பெருக்கினால் அது 170 05 ஆகும் இது கோணம் இது உண்மையில் 8 18 டிகிரி மற்றும் சமன்பாடு 17 இலிருந்து நீங்கள் கணக்கிடலாம் IS C VRDIR நீங்கள் இந்த விஷயத்தை கணக்கிடுகிறீர்கள் எனவே நான் நேரடியாக மட்டுமே கணக்கிட்டுள்ளேன் எனவே நீங்கள் அனைத்தையும் கணக்கிட்டால் இந்த மதிப்பு 4 094 10 4 ஆகவேண்டும் இந்த ஒன்று மற்றும் 1ZY2 இப்படி மாறும் பின்னர் நீங்கள் அந்த வெளிப்பாட்டில் நீங்கள் எல்லா விஷயங்களையும் மாற்றுகிறீர்கள் 1000 ஆல் வகுத்து அதை கிலோ ஆம்பியர் ஆக மாற்றுகிறீர்கள் எனவே 1000 தால் வகுக்கப்படுகிறது ஏனெனில் இந்த மின்னழுத்தம் உண்மையில் கிலோ வோல்டில் உள்ளது எனவே நீங்கள் 414∟ 33 06 ஆம்பியர் பெறுவீர்கள் எனவே இப்போது இது உங்கள் குறிப்பு இணைப்பு இந்த மின்னழுத்தம் அனுப்பும் முனை மின்னழுத்தம் அதன் கோணம் 8 18 டிகிரி மற்றும் இந்த மின்னோட்டம் மைனஸ் 33 06 ஆகும் எனவே இது உங்கள் 33 எனவே நீங்கள் அனுப்பும் முனையின் ஆற்றல் காரணியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அனுப்பும் முனை மின்னழுத்தத்தை மற்றும் அனுப்பும் முனை மின்னோட்டம் இடையிலான கோணம் 8 06 ஆகும் அதனால் நான் 8 06 என்று எழுதுகிறேன் எனவே அனுப்பும் முனை மின்சார காரணியின் கோணம் 41 24 டிகிரி ஆகும் நீங்கள் இதை இப்படி வரைந்தால் எந்த தவறும் இருக்காது எனவே அனுப்பும் முனை மின்சார காரணியின் கொசின் 41 24 டிகிரி எனவே அது 0